இந்த விரிவுரையில மைக்ரோவேவ் டிரான்சிஸ்டர் பற்றி பார்ப்போம் விரிவுரையைத் தொடங்குவோம் டிரான்சிஸ்டர் என்பது மின்னணு சாதனங்களில் ஒரு அடிப்படை கட்டுமானத் தொகுதி ஆகும் இது மின்னணு சுற்றுகளில் பல வெற்றிடக் குழாய்களை மாற்றியுள்ளது ஒரு டிரான்சிஸ்டரின் வெளியீட்டு மின்னோட்டம் அல்லது சக்தி அல்லது மின்னழுத்தம் உள்ளீட்டு மின்னோட்டம் அல்லது டிரான்சிஸ்டரின் உள்ளீட்டு மின்னழுத்தத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது இப்போது டிரான்சிஸ்டர்கள் 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் மற்றும் புலம் விளைவு டிரான்சிஸ்டர் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரின் விஷயத்தில் டிரான்சிஸ்டரின் வெளியீட்டு மின்னோட்டம் டிரான்சிஸ்டரின் உள்ளீட்டு மின்னோட்டத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது இந்த டிரான்சிஸ்டர்களில் தற்போதைய கடத்துதல் 2 வகை சார்ஜ் கேரியர்கள் காரணமாகும் எலக்ட்ரான்கள் மற்றும் துளைகள் இது கேரியர்களின் வகையைப் பொறுத்து அவை 2 வகைகளாகப் பிரிக்கப்படுகின்றன பிஎன்பி மற்றும் என்பிஎன் வகை பி டிரான்சிஸ்டர்களைப் பொறுத்தவரை துளைகள் பெரும்பான்மையான கேரியர்கள் மற்றும் எலக்ட்ரான்கள் சிறுபான்மை கேரியர்கள் இருப்பினும் என் என் டிரான்சிஸ்டர்களைப் பொறுத்தவரை எலக்ட்ரான்கள் பெரும்பான்மையான கேரியர்கள் மற்றும் துளைகள் சிறுபான்மை கேரியர்கள் இப்போது டிரான்சிஸ்டரின் மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் உள்ளமைவு ஒரு பொதுவான உமிழ்ப்பான் இருமுனை சந்தி டிரான்சிஸ்டர் உள்ளமைவு ஆகும் இப்போது இந்த டிரான்சிஸ்டர்கள் அவற்றின் உயர் அடிப்படை எதிர்ப்பின் காரணமாக அதிக அதிர்வெண்களில் விரும்பத்தக்க பண்புகளை வழங்கவில்லை மேலும் இது டிரான்சிஸ்டரின் மாற்றம் அதிர்வெண்ணைக் கட்டுப்படுத்துகிறது எனவே ஒரு புதிய வகை பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் உள்ளது இது ஹெட்டெரோஜங்க்ஷன் பைபோலார் டிரான்சிஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது இது உமிழ்ப்பான் மற்றும் அடிப்படை சந்தியை உருவாக்க வெவ்வேறு குறைக்கடத்தி பொருளைப் பயன்படுத்துகிறது மற்றும் குறைந்த அடிப்படை எதிர்ப்பை வழங்குகிறது எனவே அவை மிக அதிக அதிர்வெண் வரம்பில் செயல்பட முடியும் டிரான்சிஸ்டரின் அடுத்த வகை புலம் விளைவு டிரான்சிஸ்டர் இது ஒரு ஒற்றை துருவ சாதனம் இந்த டிரான்சிஸ்டர்களில் தற்போதைய கடத்துதல் ஒரு வகை சார்ஜ் கேரியர்களால் மட்டுமே ஏற்படுகிறது இது எலக்ட்ரான் அல்லது துளை இருக்கலாம் இந்த டிரான்சிஸ்டர்களுக்கு வெளியீடு தற்போதைய டிரான்சிஸ்டர் உள்ளீடு மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்படும் இப்போது இந்த டிரான்சிஸ்டர்கள் சேனலை வாயிலுடன் எவ்வாறு தனிமைப்படுத்துகின்றன என்பதைப் பொறுத்து மேலும் பல்வேறு வகைகளாகப் பிரிக்கப்படுகின்றன சந்தி புலம் விளைவு டிரான்சிஸ்டர்களைப் பொறுத்தவரை கேவர் ஒரு தலைகீழ் சார்பு பிஎன் சந்திப்பைப் பயன்படுத்தி சேனலில் இருந்து தனிமைப்படுத்தப்படுகிறது மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்களைப் பொறுத்தவரை இன்சுலேடிங் ஆக்சைடு லேயரைப் பயன்படுத்தி சேனலில் இருந்து கேட் தனிமைப்படுத்தப்படுகிறது எனவே அதனால்தான் அவை மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்த வகை குறைக்கடத்தி மெட்டல் செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் ஆகும் இதில் செமிகண்டக்டர் டிரான்சிஸ்டரின் மேல் கேட் உள்ளது எனவே இந்த வழக்கில் தலைகீழ் சார்பு பி என் சந்தி உலோக செமிகண்டக்டர் ஷாட்கி பகுதியால் மாற்றப்படுகிறது அதனால்தான் அவை மெட்டல் செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்த வகை டிரான்சிஸ்டர் ஹை எலக்ட்ரான் மொபிலிட்டி டிரான்சிஸ்டர் பற்றி பேசுவோம் இப்போது இந்த டிரான்சிஸ்டர்கள் அனைத்தும் அதிக அதிர்வெண்ணில் விரும்பத்தக்க தன்மையை வழங்கவில்லை அவற்றின் உள் கொள்ளளவு காரணமாகும் எனவே உயர் எலக்ட்ரான் மொபிலிட்டி டிரான்சிஸ்டர்கள் தயாரிக்கப்படுகின்றன அவை ஹீட்டோரோ கட்டமைப்புகள் மற்றும் அவை மிக அதிக அதிர்வெண்கள் வரை செயல்பட முடியும் அவை இந்த டிரான்சிஸ்டர்களைக் காட்டிலும் சிறந்த செயல்திறனை வழங்குகின்றன பின்னர் இந்த டிரான்சிஸ்டர்களைப் பற்றி விவாதித்த பிறகு பொதுவான உமிழ்ப்பான் பெருக்கி வடிவமைப்பின் ஒரு எடுத்துக்காட்டை எடுப்போம் மேலும் பல்வேறு அளவுருக்கள் பெருக்கியின் செயல்திறனை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதைப் பார்ப்போம் பின்னர் மைக்ரோவேவ் டிரான்சிஸ்டர்களின் பயன்பாடு பற்றி பேசுவோம் எனவே இருமுனை சந்தி டிரான்சிஸ்டர் 3 முனைய சாதனம் ஆகும் இது 2 வகை பிஎன்பி வகை மற்றும் என் பி டிரான்சிஸ்டர்களைப் பொறுத்தவரை n வகை அடுக்கு இரண்டு p வகை அடுக்குகளுக்கு இடையில் சாண்ட்விச் ஆகும் இருப்பினும் NPN டிரான்சிஸ்டரின் விஷயத்தில் ஒரு p வகை அடுக்கு சாண்ட்விச் இரண்டு n வகை அடுக்கு ஆகும் இப்போது இந்த டிரான்சிஸ்டர்கள் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன உமிழ்ப்பான் அடிப்படை மற்றும் கலெக்டர் உமிழ்ப்பான் என்பது டிரான்சிஸ்டரின் ஒரு பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு வெளிப்புற பகுதி கலெக்டருக்கு சார்ஜ் கேரியர்களை செலுத்துவதே உமிழ்ப்பாளரின் செயல்பாடு எனவே உமிழ்ப்பவர் தொழில் வாழ்க்கையை செலுத்த வேண்டியிருப்பதால் அவை அதிக அளவைக் கொண்டிருக்க வேண்டும் அடுத்த வகை பகுதி அடிப்படை பகுதி இந்த சார்ஜ் கேரியர்களை சேகரிப்பாளருக்கு அனுப்புவதே அடிப்படை பிராந்தியத்தின் செயல்பாடு எனவே இது லேசாக ஊக்கமளிக்கப்பட வேண்டும் அவை மிகவும் மெல்லியவை மற்றும் கலெக்டர் பிராந்தியத்தின் செயல்பாடு கேரியர்களை சேகரிப்பதாகும் எனவே அவை ஒப்பீட்டளவில் அதிக இடத்தைக் கொண்டிருக்க வேண்டும் இந்த வடிவவியலில் காட்டப்பட்டுள்ளபடி அவை டிரான்சிஸ்டரின் மறுபுறத்தில் அமைந்துள்ளன இப்போது இந்த டிரான்சிஸ்டரை சுற்றுக்கு பயன்படுத்த வேண்டுமானால் அவை இந்த சின்னங்களால் குறிப்பிடப்படுகின்றன இங்கே அம்பு தற்போதைய ஓட்டத்தின் திசையை குறிக்கிறது எனவே பொதுவாக p வகை பகுதியிலிருந்து n வகை பகுதிக்கு தற்போதைய பாய்கிறது பி டிரான்சிஸ்டர்களைப் பொறுத்தவரை மின்னோட்டம் உமிழ்ப்பாளரிடமிருந்து அடித்தளத்திற்கு பாய்கிறது இருப்பினும் NPN டிரான்சிஸ்டர் மின்னோட்டம் அடித்தளத்திலிருந்து உமிழ்ப்பாளருக்கு பாய்கிறது இப்போது இந்த பகுதிகள் 2 வகையான சந்திப்புகளை உருவாக்குகின்றன ஒரு சந்தி உமிழ்ப்பான் மற்றும் அடிப்படை பகுதிக்கு இடையில் உருவாகிறது மற்றொரு சந்தி கலெக்டர் மற்றும் அடிப்படை பகுதிக்கு இடையே உருவாகிறது இந்த சந்தி உமிழ்ப்பான் அடிப்படை சந்தி என்றும் இந்த சந்தி கலெக்டர் அடிப்படை சந்தி என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது இந்த டிரான்சிஸ்டர் டி யைப் பயன்படுத்தி சார்புடையதாக இருந்தால் இது டிரான்சிஸ்டரின் பயாசிங் என்று அழைக்கப்படுகிறது நமக்கு தெரிந்து 2 வகையான சந்திப்புகள் உமிழ்ப்பான் அடிப்படை சந்தி மற்றும் கலெக்டர் அடிப்படை சந்தி ஆகியவை உள்ளன என்பதை நாங்கள் அறிவோம் இப்போது இந்த சந்திப்புகள் பக்கச்சார்பாக இருந்தால் அவை முன்னோக்கு சார்பு அல்லது தலைகீழ் சார்புடன் சார்புடையதாக இருக்கலாம் இப்போது அதைப் பொறுத்து அவை 4 பகுதிகளாக சார்புடையவை அவை செயலில் உள்ள பகுதி செறிவு மண்டலம் கட் ஆஃப் பிராந்தியம் மற்றும் தலைகீழ் மண்டலம் என அழைக்கப்படுகின்றன செயலில் உள்ள பிராந்தியத்தில் உமிழ்ப்பான் அடிப்படை சந்தி முன்னோக்கி சார்பு மற்றும் கலெக்டர் அடிப்படை சந்தி தலைகீழ் சார்பு ஆகும் இந்த பிராந்தியத்தில் வெளியீட்டு மின்னோட்டம் உள்ளீட்டு மின்னோட்டத்தைப் பொறுத்தது மற்றும் அது உள்ளீட்டு மின்னோட்டத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது இந்த பிராந்தியத்தில் டிரான்சிஸ்டர் ஒரு பெருக்கியாக பயன்படுத்தப்படுகிறது அடுத்த பகுதி செறிவு பகுதி இந்த பிராந்தியத்தில் உமிழ்ப்பான் அடிப்படை சந்தி முன்னோக்கி சார்பு மற்றும் கூட்டு அடிப்படை சந்தி முன்னோக்கி சார்பு ஆகும் எனவே இந்த பிராந்தியத்தில் வெளியீட்டு மின்னோட்டம் உள்ளீட்டு மின்னோட்டத்திலிருந்து சுயாதீனமாகிறது இந்த பிராந்தியத்தில் டிரான்சிஸ்டர் ஒரு மூடிய சுவிட்சாக பயன்படுத்தப்படுகிறது அடுத்த பகுதி கட் ஆஃப் பிராந்தியம் இந்த பிராந்தியத்தில் உமிழ்ப்பான் அடிப்படை சந்தி மற்றும் கலெக்டர் அடிப்படை சந்தி இரண்டும் தலைகீழ் சார்புடையவை ஏனெனில் உமிழ்ப்பான் அடிப்படை சந்திப்பு தலைகீழ் சார்புடையது இது தொழில் வாழ்க்கையை செலுத்தாது எனவே மின்னோட்டம் இல்லை எனவே இந்த பிராந்தியத்தில் இந்த டிரான்சிஸ்டர் திறந்த சுவிட்ச் போல செயல்படுகிறது அடுத்த பகுதி தலைகீழ் பகுதி இந்த பிராந்தியத்தில் உமிழ்ப்பான் அடிப்படை சந்தி தலைகீழ் சார்பு மற்றும் கலெக்டர் அடிப்படை சந்தி முன்னோக்கி சார்பு ஆகும் எனவே இது எந்த கட்டண கேரியர்களையும் செலுத்தாது இந்த பிராந்தியத்தில் தற்போதைய 0 ஆகும் ஆனால் இந்த காரணம் வடிவமைப்பாளர்களுக்கு எந்த பயனும் இல்லை இப்போது டிரான்சிஸ்டரின் செயல்பாட்டுக் கொள்கையைப் புரிந்து கொள்ள இந்த டிரான்சிஸ்டரை செயலில் உள்ள பிராந்தியத்தில் இணைப்போம் அதாவது உமிழ்ப்பான் அடிப்படையிலான சந்தி முன்னோக்கி சார்புடையதாக இருக்க வேண்டும் மற்றும் கலெக்டர் அடிப்படையிலான சந்தி தலைகீழ் சார்புடையதாக இருக்க வேண்டும் உமிழ்ப்பான் அடிப்படை சந்தி முன்னோக்கி இருக்கும்போது சார்பு உமிழ்ப்பான் எலக்ட்ரான்களை அடித்தளத்தில் செலுத்துகிறது இது உமிழ்ப்பான் மின்னோட்டத்தை உருவாக்குகிறது ஒரு சில துளைகள் அடித்தளத்திலிருந்து உமிழ்ப்பான் வரை செல்லும் என்பதால் பெரும்பான்மையான கேரியர்கள் எலக்ட்ரான்கள் சில சதவிகிதம் மட்டுமே இருக்கும் 0 5 சதவிகிதம் மின்னோட்டம் அடித்தளத்திலிருந்து உமிழ்ப்பான் வரை செல்லும் துளைகள் காரணமாக இருக்கலாம் இந்த எலக்ட்ரான்கள் அடிப்படை பகுதிக்கு வரும்போது அவை அடிப்படை பகுதியின் துளைகளுடன் இணைக்க முயற்சிக்கும் அடிப்படை ஒப்பீட்டளவில் மெல்லியதாக இருப்பதால் சில எலக்ட்ரான் மட்டுமே துளைகளுடன் இணைக்கும் அது அடிப்படை மின்னோட்டத்தை உருவாக்கும் மீதமுள்ள எலக்ட்ரான் சேகரிப்பாளருக்கு செல்லும் இப்போது இந்த எலக்ட்ரான்கள் சேகரிப்பாளரால் சேகரிக்கப்படும் இது கலெக்டர் மின்னோட்டமாக இருக்கும் கலெக்டர் மின்னோட்டத்தின் மேலும் ஒரு கூறு இருக்கும் இது சேகரிப்பாளரிடமிருந்து அடித்தளத்திற்கு செல்லும் துளைகள் காரணமாக இருக்கும் இது தலைகீழ் செறிவு மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் உமிழ்ப்பான் மின்னோட்டமானது அடிப்படை மின்னோட்டத்தின் கூட்டுத்தொகை மற்றும் சேகரிப்பான் மின்னோட்டமாகும் இப்போது நீங்கள் இங்கே பார்த்தால் டிரான்சிஸ்டர் 3 முனைய சாதனம் இப்போது நீங்கள் 1 முனையத்தை அடித்தளமாக செய்தால் அல்லது அதை பொதுவானதாக மாற்றினால் இதை 2 முனைய சாதனம் அல்லது 2 போர்ட் சாதனம் என உணர முடியும் எனவே எந்த வகை முனையம் பொதுவானதாகவோ அல்லது அடித்தளமாகவோ செய்யப்படுகிறது என்பதைப் பொறுத்து அவை 3 உள்ளமைவுகளாகப் பிரிக்கப்படுகின்றன அடிப்படை முனையம் பொதுவானதாக இருந்தால் இது பொதுவான அடிப்படை உள்ளமைவு என அழைக்கப்படுகிறது அந்த வழக்கில் கலெக்டர் மின்னோட்டம் வெளியீட்டு மின்னோட்டமாகவும் உள்ளீட்டு மின்னோட்டம் உமிழ்ப்பான் மின்னோட்டமாகவும் இருக்கும் உமிழ்ப்பான் முனையம் தரையிறக்கப்பட்டால் அல்லது பொதுவானதாக இருக்கும்போது உள்ளீடு அடித்தளத்திற்கு வழங்கப்படும் மற்றும் வெளியீடு சேகரிப்பான் முனையத்தில் அளவிடப்படும் இது காமன் எமிட்டர் உள்ளமைவு என அழைக்கப்படுகிறது மூன்றாவது வகை உள்ளமைவு பொதுவான சேகரிப்பாளரை உருவாக்கும் இடமாக இருக்கும் மேலும் உள்ளீடு அடித்தளத்திற்கு வழங்கப்படும் மற்றும் வெளியீடு உமிழ்ப்பான் முனையத்தில் அளவிடப்படும் எனவே இது பொதுவான கலெக்டர் உள்ளமைவு என அழைக்கப்படுகிறது இப்போது இந்த உள்ளமைவுகளில் பொதுவான உமிழ்ப்பான் உள்ளமைவு அதன் விரும்பத்தக்க பண்புகள் காரணமாக அதிக பரவலாக பயன்படுத்தப்படும் உள்ளமைவாகும் இது அதிக மின்னழுத்த ஆதாயத்தையும் அதிக சக்தி ஆதாயத்தையும் வழங்குகிறது இப்போது உமிழ்ப்பான் உள்ளமைவின் கூட்டு மின்னோட்டம் இந்த வெளிப்பாட்டால் வழங்கப்படுகிறது IC IB ICO எங்கே ICO என்பது தலைகீழ் செறிவு மின்னோட்டமாகும் இங்கே இந்த பீட்டா IB மற்றும் ICO ஆகியவற்றைக் கண்டால் அவை வெப்பநிலையைச் சார்ந்தது எனவே நீங்கள் வெப்பநிலையை அதிகரிக்கும்போது அவை மாறுபடும் இது கலெக்டர் மின்னோட்டத்தை அதிகரிக்கும் வாய்ப்புகள் மற்றும் சேகரிப்பான் மின்னோட்டத்தின் அதிகரிப்பு காரணமாக டிரான்சிஸ்டர் முறிவு ஏற்படக்கூடும் எனவே உறுதிப்படுத்தல் தேவை எனவே அதனால்தான் பல்வேறு உறுதிப்படுத்தல் சுற்றுகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன இவற்றிற்கான இலக்கியங்களை நீங்கள் பார்க்கலாம் சார்பு சுற்றுகளில் மின்னழுத்த வகுப்பி சார்பு சுற்று மிகவும் பொதுவான சார்பு சுற்று ஆகும் எனவே மின்னழுத்த வகுப்பி சார்பு சுற்றுக்கு ஒத்த சுற்று இங்கே இந்த உள்ளமைவு வெப்பநிலையுடன் மாறுபடும் அளவுருவிலிருந்து ஐ எனவே அந்த விஷயத்தில் வெப்பநிலை அதிகரிப்புடன் தலைகீழ் செறிவு மின்னோட்டம் அதிகரித்தால் அடிப்படை மின்னோட்டத்தில் குறைவு இருக்கும் சி நிலையானதாக இருக்கும் இந்த வழக்கில் IC என்பது RL எனவே அது நிலையானதாக இருக்கும் நிலையான அடிப்படை மின்னோட்டத்திற்கான VCE ஐப் பொறுத்து IC இன் மாறுபாடான இந்த குறிப்பிட்ட உள்ளமைவின் வெளியீட்டு பண்புகளை இப்போது வரைய முயற்சித்தால் இது போன்ற சிறப்பியல்பு வளைவுகளைக் காண்பீர்கள் இங்கே இந்த காரணம் வெட்டுப் பகுதியைக் குறிக்கிறது மற்றும் இந்த பகுதி செறிவூட்டல் பகுதியைக் குறிக்கிறது இப்போது நீங்கள் VCE 0 என்று ஒரு புள்ளியைத் தேர்ந்தெடுத்தால் நீங்கள் IC VCC RL ஐப் பெறுவீர்கள் இது டிரான்சிஸ்டரில் அனுமதிக்கக்கூடிய அதிகபட்ச கலெக்டர் மின்னோட்டமாக இருக்கும் இப்போது IC 0 ஐ உருவாக்கி மற்றொரு புள்ளியைத் தேர்வுசெய்தால் நீங்கள் IC 0 ஐ வைத்தால் நீங்கள் VCE VCC பெறுவீர்கள் எனவே அது இங்கே குறிப்பிடப்படுகிறது இப்போது இந்த புள்ளிகளைப் பயன்படுத்தி ஒரு கோட்டை வரைய முயற்சித்தால் இது போன்ற ஒரு வரியைப் பெறுவீர்கள் மேலும் இந்த வரி DC சுமை வரி என்று அழைக்கப்படுகிறது இந்த வரி எந்த புள்ளியை தீர்மானிக்கிறது ஒருவர் பெருக்கி பகுதியில் அல்லது செயலில் உள்ள பிராந்தியத்தில் செயல்பட தேர்வு செய்ய வேண்டும் இப்போது இந்த குறிப்பிட்ட பிராந்தியத்தில் உள்ள பல்வேறு IBsக்களுடன் தொடர்புடைய எந்த புள்ளியையும் தேர்வு செய்யலாம் ஆனால் நீங்கள் இங்கு இயக்க புள்ளியைத் தேர்ந்தெடுத்தால் போன்ற சில குறைபாடுகள் உள்ளன வெளியீட்டு சமிக்ஞை மேல் சுழற்சி கிளிப் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இதேபோல் நீங்கள் இங்கே எங்காவது இரண்டாவது புள்ளியைத் தேர்ந்தெடுத்து பெருக்கப்பட்ட வெளியீட்டு சமிக்ஞையை வரைய முயற்சித்தால் இந்த வெளியீட்டு சமிக்ஞையின் கீழ் சுழற்சி கிளிப் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே இது சிதைக்கப்படும் எனவே பெருக்கப்பட்ட வெளியீட்டு சமிக்ஞையை சிதைக்கக் கூடாத வகையில் ஒரு புள்ளியை ஒருவர் தேர்வு செய்ய வேண்டும் எனவே விலகல் இல்லாமல் அதிகபட்ச வெளியீட்டு சமிக்ஞையை உறுதிப்படுத்த டி சி சுமை வரியின் மைய புள்ளியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது சி சுமை வரியின் மையப் புள்ளி VCC2RL மற்றும் 1 2VCC எனவே இயக்க புள்ளியை ஒருவர் இப்படித்தான் தேர்வு செய்ய வேண்டும் இப்போது நான் குறிப்பிட்டுள்ளபடி இந்த டிரான்சிஸ்டர்கள் அவற்றின் உள் வரம்புகள் காரணமாக அதிக அதிர்வெண்களில் சரியாக வேலை செய்யாது இந்த டிரான்சிஸ்டர்கள் அதிக அதிர்வெண்ணில் அதிக அடிப்படை எதிர்ப்பை வழங்குகின்றன எனவே இந்த டிரான்சிஸ்டர்களின் மாற்றம் அதிர்வெண் ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கும் இப்போது மாற்றம் அதிர்வெண் என்றால் என்ன எனவே மாற்றம் அதிர்வெண் டிரான்சிஸ்டர் ஈட்டம் இப்போது 1 அளவிற்குக் குறைக்கப்படுகின்றது இது அதிர்வெண் குறிக்கிறது ஒரு மாற்றம் அதிர்வெண் அதிகரிக்க பேஸ் எதிர்ப்பு குறைக்க ஏதுவாகும் எனவே இது ஹெட்டெரோஜங்க்ஷன் இருமுனை சந்தி டிரான்சிஸ்டர் என்று அழைக்கப்படும் உள்ளமைவுகள் உள்ளன இந்த டிரான்சிஸ்டரில் உமிழ்ப்பான் மற்றும் அடிப்படை பகுதி வெவ்வேறு குறைக்கடத்தி பொருட்களால் அளவிடப்படுகிறது மற்றும் பெரிதும் அளவிடப்பட்ட அடிப்படை பகுதியான அடித்தளத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த டிரான்சிஸ்டர்களின் எதிர்ப்பைக் குறைக்கலாம் எனவே அவை மிக அதிக அதிர்வெண் வரம்பில் செயல்பட முடியும் எனவே உமிழ்ப்பான் மற்றும் அடிப்படை பகுதிகள் வெவ்வேறு வகையான பொருட்களைப் பயன்படுத்தி தயாரிக்கப்படுவதை இங்கே காணலாம் இப்போது இந்த டிரான்சிஸ்டர்கள் மற்ற இருமுனை சந்தி டிரான்சிஸ்டர்களைக் காட்டிலும் சிறந்த செயல்திறனை வழங்குகின்றன அவை இந்த டிரான்சிஸ்டர்களில் பயன்படுத்தப்படும் பொருட்களின் வகை காரணமாக குறைந்த மாற்றம் நேரத்தை வழங்குகின்றன அவை காலியம் ஆர்சனைடு போன்றவை மற்றும் அவை ஒப்பீட்டளவில் அதிக இயக்கம் கொண்டவை இதேபோல் அவை உமிழ்ப்பான் பகுதியின் குறைந்த ஊக்கமருந்து காரணமாக உமிழ்ப்பான் கொள்ளளவுக்கு குறைந்த பாஸை வழங்குகின்றன இதேபோல் அவை அதிக டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் மற்றும் வெளியீட்டு எதிர்ப்பை வழங்குகின்றன அவை அதிக லாபத்தையும் அளிக்கின்றன மேலும் அவை அதிக சக்தி கையாளும் திறனைக் கொண்டுள்ளன மேலும் இந்த வகை டிரான்சிஸ்டர்களுக்கும் முறிவு மின்னழுத்தமும் அதிகமாக உள்ளது எனவே இந்த வகை ஹெட்டோரோஜங்க்ஷன் இருமுனை சந்தி டிரான்சிஸ்டர்களில் பல்வேறு வகையான குறைக்கடத்தி பொருட்களின் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி செயல்முறையின் முன்னேற்றம் காரணமாக முன்னேற்றம் காணப்படுகிறது சமீபத்தில் சிலிக்கான் ஜெர்மானியம் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி ஹெட்ரோஜங்க்ஷன் டிரான்சிஸ்டர் தயாரிக்கப்படுகிறது மேலும் இந்த குழு 3 மற்றும் குழு 5 பொருட்களின் உதவியுடன் டிரான்சிஸ்டர்கள் வழங்குவதால் அவை ஒத்த DC RF செயல்திறனை வழங்குகின்றன ஆனால் அவை ஒப்பீட்டளவில் குறைந்த செலவில் தயாரிக்கப்படுகின்றன மற்றும் ஒப்பீட்டளவில் குறைந்த சிக்கலான தன்மை கொண்டவை உற்பத்தி செய்முறை இப்போது வரை இருமுனை டிரான்சிஸ்டரின் செயல்பாட்டைப் பற்றி விவாதித்தோம் எனவே நடைமுறையில் கிடைக்கக்கூடிய RF டிரான்சிஸ்டரின் உதாரணம் இங்கே அதன் பெயர் BFP520 இது அதிக லாபத்தையும் குறைந்த சத்தத்தையும் வழங்குகிறது மற்றும் இந்த டிரான்சிஸ்டரின் மாற்றம் அதிர்வெண் 45 ஜிகாஹெர்ட்ஸ் ஆகும் எனவே இது மிகவும் நியாயமானது இப்போது இந்த டிரான்சிஸ்டர்களின் செயல்திறன் வெப்பநிலையுடன் குறைகிறது என்று நான் குறிப்பிட்டது போல எனவே வெப்பநிலையைப் பொறுத்து சக்தியின் மாறுபாட்டை இங்கே காட்டியுள்ளேன் இது 125 மெகாவாட் முதல் 1000 C வரை வழங்குகிறது மற்றும் இந்த டிரான்சிஸ்டருக்கான மாற்றம் அதிர்வெண் VCE 2 V க்கு 45 GHz ஆகும் இங்கே தலைகீழ் மின்னழுத்தம் மற்றும் முன்னோக்கி மின்னழுத்தம் மற்றும் இந்த டிரான்சிஸ்டரின் வெளியீட்டு மின்னோட்டம் போன்ற சில விவரக்குறிப்புகளையும் நான் பட்டியலிட்டுள்ளேன் எனவே இது சுமார் 20 dB இப்போது வரை இருமுனை சந்தி டிரான்சிஸ்டர்கள் பற்றி விவாதித்தோம் எனவே இந்த டிரான்சிஸ்டர்கள் சிறுபான்மை கேரியர் பாதிப்பால் பாதிக்கப்படுகின்றன அடுத்த வகை டிரான்சிஸ்டர் ஒரு புலம் விளைவு டிரான்சிஸ்டர் ஆகும் அவை ஒற்றை துருவ சாதனம் அதாவது புலம் விளைவு டிரான்சிஸ்டரில் தற்போதைய கடத்துதல் ஒரு வகை சார்ஜ் கேரியர்கள் மட்டுமே காரணமாகும் இது சேனலின் வகையைப் பொறுத்து எலக்ட்ரான் அல்லது துளை இருக்கலாம் எனவே n வகை சேனலின் போது சார்ஜ் கேரியர்கள் எலக்ட்ரானாகவும் p வகை சேனல் சார்ஜ் கேரியர்கள் துளையாகவும் இருக்கும் இப்போது குறைந்த அதிர்வெண்ணில் பொதுவாக பயன்படுத்தப்படும் புலம் விளைவு டிரான்சிஸ்டரில் ஒன்று சந்தி புலம் விளைவு டிரான்சிஸ்டர் ஆகும் எனவே சந்தி புலம் விளைவு டிரான்சிஸ்டரின் விஷயத்தில் கட்டமைப்பு இங்கே காட்டப்பட்டுள்ளது இரண்டு p வகை லேசான அளவிடப்பட்ட பகுதிகள் n வகை சேனலாக பரவுகின்றன பின்னர் இந்த முனையங்களில் ஒரு உலோக முனையம் வைக்கப்படுகிறது இது கேட் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் ஓமிக் தொடர்புகளைப் பயன்படுத்தி வேறு இரண்டு உலோக முனையங்கள் உள்ளன அவை மூல மற்றும் வடிகால் என அழைக்கப்படுகின்றன இப்போது இந்த குறிப்பிட்ட உள்ளமைவில் நீங்கள் பார்த்தால் உள்ளீட்டு முனையம் என்று அழைக்கப்படும் வாயிலுக்கும் மூல முனையத்திற்கும் இடையில் எந்தவொரு சார்பு மின்னழுத்தத்தையும் நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் நீங்கள் விண்ணப்பிக்கும்போது எலக்ட்ரான்கள் மூலத்திலிருந்து வடிகட்ட ஒரு பாதை இருக்கும் மூல மின்னழுத்தத்திற்கு மிகச் சிறிய வடிகால் கூட எஸ் மிகச் சிறியதாக இருக்கும்போது அதிகபட்ச மின்னோட்டம் பாயும் மேலும் நீங்கள் வி எஸ் மதிப்பை அதிகரித்தால் அது மீண்டும் அதிகரிக்கும் இப்போது இந்த சந்தி விஜிஎஸ்ஸில் தலைகீழ் சார்பு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தினால் அதாவது கேட் முனையத்தில் எதிர்மறை மின்னழுத்தம் பயன்படுத்தப்படுகிறது குறைப்பு பகுதி அதிகரிக்க முயற்சிக்கும் இப்போது இந்த தலைகீழ் சார்பு மின்னழுத்தத்தை மேலும் அதிகரித்தால் இந்த 2 பகுதிகளும் ஒருவருக்கொருவர் தொடும் சூழ்நிலை இருக்கும் எனவே எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு எந்த பத்தியும் இருக்காது எனவே எந்த மின்னோட்டமும் இருக்காது மற்றும் மின்னோட்டம் 0 ஆகக் குறையும் எனவே இந்த டிரான்சிஸ்டரில் உள்ள மின்னோட்டம் இந்த வெளிப்பாடு இங்கே Vp என்பது பிஞ்ச் ஆஃப் மின்னழுத்தமாகும் எனவே இந்த சிதைவு பகுதி ஒருவருக்கொருவர் தொடும்போது இந்த நிலைமை பிஞ்ச் ஆஃப் நிலைமை என்றும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மின்னழுத்த விஜிஎஸ் பிஞ்ச் ஆஃப் மின்னழுத்தம் என்றும் விஜிஎஸ் என்பது வாயிலுக்கு மூலமாக தலைகீழ் சார்பு மின்னழுத்தம் என்றும் அழைக்கப்படுகிறது தலைகீழ் சார்பு மின்னழுத்தம் பயன்படுத்தப்படாத போது சந்தி மற்றும் ஐடிஎஸ்எஸ் அதிகபட்ச மின்னோட்டமாகும் இன்னும் ஒரு கால டிரான்ஸ்கண்டகன்ஸ் உள்ளது எனவே டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் என்பது விடிஎஸ்ஸின் நிலையான மதிப்புக்கு உள்ளீட்டு மின்னழுத்த விஜிஎஸ் மாற்றத்துடன் தொடர்புடைய வெளியீட்டு நடப்பு ஐடியில் ஏற்படும் மாற்றமாகும் இப்போது இந்த டிரான்சிஸ்டரின் வெளியீட்டு பண்புகளை வரைய முயற்சித்தால் அதாவது மூல மின்னழுத்தத்திற்கான வடிகால் மாறுபாட்டைப் பொறுத்து ஐடியின் மாறுபாடு நீங்கள் இது போன்ற வளைவுகளைச் செய்வீர்கள் இங்கே இது பிஞ்ச் ஆஃப் பகுதியைக் குறிக்கிறது மற்றும் இந்த பகுதி ஓமிக் பகுதியைக் குறிக்கிறது இந்த பிராந்தியத்தில் மின்னோட்டத்தின் ஓட்டம் இருக்காது எனினும் இந்தப் பகுதியில் இருக்கும் புல விளைவு டிரான்சிஸ்டர் ஒரு மின்னழுத்த கட்டுப்பாட்டில் மின்தடை போல் நடிப்பேன் முற்பகுதியிலும் இப்பிரதேசத்தில் செறிவூட்டல் பகுதியாகும் இந்த பிராந்தியத்தில் வடிகால் மின்னோட்டம் வெளியீட்டு மின்னழுத்தத்தின் மாறுபாட்டிலிருந்து சுயாதீனமாக இருக்கும் மேலும் இந்த FET பெருக்க நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டுமானால் இந்த பிராந்தியத்தில் பெருக்கி செயல்பட வேண்டும் அடுத்த வகை டிரான்சிஸ்டர் மெட்டல் ஆக்சைடு புலம் விளைவு டிரான்சிஸ்டர் ஆகும் இந்த டிரான்சிஸ்டரில் கேட் ஒரு இன்சுலேடிங் ஆக்சைடு அடுக்கு மூலம் சேனலில் இருந்து பிரிக்கப்படுகிறது பொதுவாக இது சிலிக்கான் ஆக்சைடு கொண்டது எனவே சிலிக்கான் ஆக்சைடு செருகப்படுவதால் இது மிக உயர்ந்த கேட் கொள்ளளவை வழங்குகிறது மற்றும் இந்த டிரான்சிஸ்டர்களின் மின்மறுப்பு மிக அதிகமாக இருக்கும் என்பது மெகா ஓம் வரிசையில் இருக்கும் இப்போது நீங்கள் இங்கே பார்த்தால் இந்த MOSFET கள் 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஒன்று குறைப்பு MOSFET என்றும் மற்றொன்று விரிவாக்க வகை MOSFET என்றும் அழைக்கப்படுகிறது எனவே குறைப்பு வகை MOSFET இல் மூலத்திற்கும் வடிகால் முனையத்திற்கும் இடையில் ஒரு சேனல் உள்ளது எனவே வாயிலுக்கும் மூலத்திற்கும் இடையில் எந்தவொரு சார்பு மின்னழுத்தத்தையும் நீங்கள் பயன்படுத்தாதபோது மின்னோட்ட ஓட்டம் இருக்கும் எனவே மின்னோட்டத்தின் ஓட்டம் இருக்கும் இப்போது நீங்கள் எதிர்மறை சார்பு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தினால் அது இந்த சேனலில் இருந்து எலக்ட்ரான்களை விரட்ட முயற்சிக்கும் எனவே மின்னோட்டம் குறையும் அல்லது நீங்கள் ஒரு நேர்மறையான சார்பு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தினால் அது எலக்ட்ரான்களை ஈர்க்கும் எனவே மின்னோட்டம் அதிகரிக்கும் எனவே குறைப்பு வகை MOSFET சந்தி புலம் விளைவு டிரான்சிஸ்டரைப் போன்றது அடுத்த வகை டிரான்சிஸ்டர் விரிவாக்க வகை MOSFET ஆகும் இதில் சேனல் ஊக்கமருந்து மிகவும் ஒளி அல்லது ஊக்கமருந்து இல்லை அதாவது சேனல் திறக்கப்படாமல் உள்ளது அல்லது அது லேசாக அளவிடப்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த விரிவாக்க வகை டிரான்சிஸ்டர்களைப் பயன்படுத்தும்போது மின்னோட்ட ஓட்டம் இல்லை எனவே நீங்கள் ஒரு நேர்மறையான சார்புநிலையைப் பயன்படுத்தினால் அது எலக்ட்ரான்களை ஈர்க்க முயற்சிக்கும் மேலும் எலக்ட்ரான்கள் இந்த பிராந்தியத்தில் சேகரிக்கும் மேலும் அவை ஒரு சேனலை உருவாக்க முயற்சிக்கும் எனவே மூல மின்னழுத்தத்திற்கான நுழைவாயில் வாசல் மின்னழுத்தத்தை விட அதிகமாக இருக்கும்போது அது வடிகால் மற்றும் மூல முனையத்திற்கு இடையில் ஒரு சேனலை உருவாக்கும் மற்றும் தற்போதைய கடத்தல் வடிகால் முதல் மூலத்திற்கு நடக்கும் இப்போது நீங்கள் மின்னழுத்தத்தை மேலும் அதிகரித்தால் மின்னோட்டம் அதிகரிக்கும் இதேபோல் நீங்கள் எதிர்மறை கேட் மின்னழுத்தத்தை எடுத்துக் கொண்டால் அது எலக்ட்ரானை விரட்டும் மற்றும் மின்னோட்டம் 0 ஆக இருக்கும் எனவே இப்போது இந்த டிரான்சிஸ்டர்களின் வெளியீட்டு பண்புகள் வரையப்படுகின்றன இங்கே இந்த காரணம் வெட்டுப் பகுதியைக் குறிக்கிறது இந்த பகுதி நேரியல் பகுதி அல்லது முக்கோணப் பகுதியைக் குறிக்கிறது மற்றும் இது செறிவூட்டல் பகுதி இது JFET பிராந்தியத்தைப் போன்றது எனவே இந்த பிராந்தியத்தில் மூல மின்னழுத்தத்திற்கான வடிகால் VGS மற்றும் VT இன் வித்தியாசத்தை விட குறைவாக இருக்க வேண்டும் இருப்பினும் இந்த பிராந்தியத்தில் மூல மின்னழுத்தத்திற்கான வடிகால் VGS மற்றும் VT இன் வேறுபாட்டை விட அதிகமாக இருக்க வேண்டும் மற்றும் டிரான்சிஸ்டர் இந்த பிராந்தியத்தில் பெருக்க நோக்கத்திற்காக செயல்பட வேண்டும் இப்போது இந்த டிரான்சிஸ்டர் சுற்றுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் அவை இந்த சின்னத்தால் குறிப்பிடப்படுகின்றன இங்கே இந்த உடைந்த கோடு இந்த வகை சாதனங்களில் மின்னோட்ட ஓட்டம் இல்லை என்பதைக் குறிக்கிறது இப்போது இந்த டிரான்சிஸ்டர்கள் டிரான்சிஸ்டர்களின் உள் கொள்ளளவு காரணமாக அதிக அதிர்வெண்களில் விரும்பத்தக்க செயல்திறனை வழங்காது எனவே இந்த கொள்ளளவு குறைக்கப்பட வேண்டும் முக்கிய கூறு கேட் கொள்ளளவு காரணமாகும் மற்றும் இது டிரான்சிஸ்டரில் உள்ள ஆக்சைடு அடுக்கு காரணமாகும் இப்போது இந்த ஆக்சைடு அடுக்கை கேட் செமிகண்டக்டர் சந்தி மூலம் மாற்றினால் அந்த வகை குறைக்கடத்தி மெட்டல் செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது எனவே இங்கே செமிகண்டக்டர் சந்திக்கு மேலே கேட் வைக்கப்பட்டுள்ளது இது MOSFET மற்றும் JFET ஐப் போலவே செயல்படுகிறது மூல மின்னழுத்தத்திற்கு எதிர்மறை வாயிலைப் பயன்படுத்துவதன் மூலம் அது குறைப்பு பகுதியை உருவாக்குகிறது மற்றும் இது மின்னோட்டத்தின் ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறது எனவே மின்னோட்டம் குறையும் இப்போது உலோக குறைக்கடத்தி பகுதி காரணமாக இது ஒப்பீட்டளவில் விரைவான மீட்பு நேரத்தை வழங்குகிறது எனவே அவை ஒப்பீட்டளவில் வேகமானவை மேலும் அவை ஒப்பீட்டளவில் அதிக அதிர்வெண் வரம்பில் செயல்பட முடியும் எனவே காலியம் ஆர்சனைடு அடிப்படையிலான மெஸ்ஃபெட்டின் கட்டமைப்பு இங்கே உள்ளது மேலும் இந்த பொருட்களின் அதிக இயக்கம் காரணமாக இது மற்ற டிரான்சிஸ்டர்களைக் காட்டிலும் சிறந்த செயல்திறனை வழங்குகிறது எனவே அவை மற்ற டிரான்சிஸ்டர்களைக் காட்டிலும் பல்வேறு சிறந்த பண்புகளை வழங்குகின்றன அவை உயர் எலக்ட்ரான் இயக்கம் குறைந்த கொள்ளளவு நிலை உயர் உள்ளீட்டு மின்மறுப்பு மற்றும் அவை எதிர்மறை வெப்பநிலை குணகங்களை வழங்குகின்றன மற்றும் உள்ளன இந்த டிரான்சிஸ்டர்களில் ஆக்சைடு பொறிகளின் பற்றாக்குறை இதேபோல் இந்த வகை வடிவவியலில் அதிக அளவு கட்டுப்பாடு உள்ளது இப்போது இந்த டிரான்சிஸ்டரில் உள்ள முக்கியமான அளவுரு ஒன்று கேட் நீளம் கேட் நீளத்தை குறைப்பதன் மூலம் அதன் அதிகபட்ச இயக்க அதிர்வெண் மாறுபடும் எனவே கேட் நீளம் குறைவாக இருந்தால் அதிகபட்ச அதிர்வெண் அதிகமாக இருக்கும் அந்த வழக்கில் கேட் அகலம் குறைக்கப்பட்டால் சத்தம் செயல்திறன் மேம்படும் மேலும் கேட் அகலம் அதிகமாக இருந்தால் இது உயர் சக்தி பயன்பாட்டிற்கான சிறந்த டிரான்சிஸ்டராக இருக்கும் இப்போது இந்த டிரான்சிஸ்டர்கள் மிக அதிக அதிர்வெண் வரம்பிற்கு மிகவும் பொருத்தமானவை அல்ல எனவே சேனலில் மாற்றங்களைச் செய்வதன் மூலம் டிரான்சிஸ்டரில் முன்னேற்றம் காணப்படுகிறது எனவே அவை உயர் எலக்ட்ரான் இயக்கம் டிரான்சிஸ்டர்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவை ஹீட்டோரோஸ்ட்ரக்சர்களால் ஆனவை இந்த டிரான்சிஸ்டர்களில் வெவ்வேறு வகையான பொருட்களைப் பயன்படுத்தி சேனல் உருவாக்கப்படுகிறது எனவே உயர் எலக்ட்ரான் இயக்கம் டிரான்சிஸ்டரின் அமைப்பு இங்கே அவை மிக அதிக சக்தி சிதறல் திறன் மற்றும் அதிகபட்ச இயக்க அதிர்வெண் மற்றும் மெஸ்ஃபெட்டின் மீது சத்தம் செயல்திறனை வழங்குகின்றன மேலும் இந்த டிரான்சிஸ்டர்களில் எலக்ட்ரானின் அதிக இயக்கம் காரணமாக இந்த சிறந்த செயல்திறன் ஏற்படுகிறது இப்போது மெஸ்ஃபெட்டைப் போலவே இங்கே கூட கேட் நீளம் முக்கியமான அளவுருவாகும் இது அதிகபட்ச இயக்க அதிர்வெண்ணை தீர்மானிக்கிறது மற்றும் இந்த டிரான்சிஸ்டர்களில் டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் கேட் அகலத்திற்கு நேரடியாக விகிதாசாரமாகவும் நேர்மாறான விகிதாசாரமாகவும் இருக்கும் வாயில் நீளம் இதில் இன்னும் ஒரு முக்கியமான அளவுரு உள்ளது இது திறக்கப்படாத காலியம் ஆர்சனைடு அடுக்கு அகலம் மற்றும் n வகை டோப் அலுமினியம் காலியம் ஆர்சனைடு அகலம் அதனால் மைக்ரோவேவ் பகுதி இந்த அகலம் 0 02 மைக்ரான் முதல் 0 3 மைக்ரான் வரை இருக்க வேண்டும் இந்த பிராந்தியத்தில் அகலம் சுமார் 5 நானோமீட்டர் இருக்க வேண்டும் இப்போது பொதுவான உமிழ்ப்பான் பெருக்கியின் வடிவமைப்பு எடுத்துக்காட்டு பற்றி விவாதிப்போம் இப்போது இதற்குச் செல்வதற்கு முன் புலம் விளைவு டிரான்சிஸ்டர்களை இருமுனை சந்தி டிரான்சிஸ்டருடன் ஒப்பிடுவோம் எனவே புலம் விளைவு டிரான்சிஸ்டர்கள் ஒப்பீட்டளவில் குறைந்த பகுதியை ஆக்கிரமித்துள்ளன எனவே அவை ஐ சி வடிவத்தில் ஒருங்கிணைக்க மிகவும் பொருத்தமானவை மேலும் சிறுபான்மை கேரியர் பாதிப்புக்குள்ளாக அவை பாதிக்கப்படுவதில்லை இதேபோல் அவை எதிர்மறை வெப்பநிலை குணகத்தைக் கொண்டுள்ளன எனவே வெப்பநிலை மாறுபாடுகளால் அவை பாதிக்கப்படுவதில்லை எனவே இந்த சாதனங்கள் வெப்ப ரன்வே சூழ்நிலைக்குச் செல்லாது இந்த டிரான்சிஸ்டர்களின் உள்ளீட்டு மின்மறுப்பும் ஒழுங்கு அல்லது மெகா ஓம் அதிகமாக உள்ளது இருப்பினும் இருமுனை சந்தி டிரான்சிஸ்டரின் மின்மறுப்பு கிலோ ஓமின் வரிசையில் உள்ளது இப்போது பொதுவான உமிழ்ப்பான் பெருக்கியின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் மின்னழுத்த வகுப்பி சார்பு உள்ளமைவைப் பயன்படுத்தி பொதுவான உமிழ்ப்பான் பெருக்கியின் எடுத்துக்காட்டு இது விநியோக மின்னழுத்தம் 12 வோல்ட் ஆகும் இப்போது இந்த உள்ளமைவை ஒரு பெருக்கியாக செயல்பட நாம் இயக்க புள்ளியை தேர்வு செய்ய வேண்டும் எனவே ஒருவர் இங்கு மின்னழுத்தத்தை தேர்வு செய்ய வேண்டும் இதனால் அதன் மதிப்பு மூன்றில் ஒரு பங்காக இருக்க வேண்டும் மேலும் இது இந்த மின்தடையங்களின் மதிப்பைப் பொறுத்தது எனவே எடுத்துக்கொள்வோம் இப்போது நீங்கள் சேகரிப்பாளரை உமிழ்ப்பான் மின்னழுத்தம் VCE க்கு கணக்கிட முயற்சித்தால் இப்போது இந்த குறிப்பிட்ட உள்ளமைவின் வெளியீடு மற்றும் உள்ளீட்டு மின்மறுப்பு மற்றும் பிற அளவுருக்களைக் கணக்கிடுவோம் வெளியீட்டு மின்மறுப்பைக் கணக்கிட அனைத்து மின்னழுத்த மூலங்களையும் குறுகிய சுற்று மற்றும் தற்போதைய அனைத்து மூலங்களையும் திறந்த சுற்று இப்போது நீங்கள் குறுகிய சுற்று மற்றும் வெளியீட்டு முனையத்தில் மின்மறுப்பைக் கண்டால் நீங்கள் Rout RC 4 k என்பதைக் காண்பீர்கள் இப்போது உள்ளீட்டு மின்மறுப்பைக் கணக்கிட இது இந்த முடிவில் காணப்படும் மின்மறுப்பாகும் எனவே இது R1 மற்றும் R2 ஆகியவற்றின் இணையான கலவையாகவும் இந்த டிரான்சிஸ்டரால் காணப்படும் மின்மறுப்பாகவும் இருக்கும் எனவே இங்கே நான் இந்த டிரான்சிஸ்டரின் மறு மாதிரியை வரைந்துள்ளேன் எனவே உள்ளீட்டு மின்மறுப்பு R1 R2 மற்றும் ofre ஆகியவற்றின் இணையான கலவையாக இருக்கும் எனவே டிரான்சிஸ்டர் காரணமாக isreis எனவே நீங்கள் இங்கே பார்த்து 𝛽 மற்றும் மறு மதிப்பை வைத்தால் இந்த குறிப்பிட்ட வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது இந்த உள்ளமைவில் இந்த குறிப்பிட்ட திசையில் செல்லும் தற்போதைய மின்னோட்டத்துடன் ஒப்பிடும்போது தற்போதைய மின்னோட்டம் மிகக் குறைவு என்று கருதப்படுகிறது இந்த குறிப்பிட்ட வளைய எனவே இந்த வளையத்தில் செல்லும் மின்னோட்டம் இந்த மாதிரியைப் பயன்படுத்தி மின்னழுத்த ஆதாயத்தை நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் மின்னழுத்த ஆதாயத்தால் குறிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் அறிவோம் Vo by Vs இதை நீங்கள் பிரித்தால் Vo ஆல் Vi மற்றும் Vi on Vs போன்ற இந்த 2 வெளிப்பாடுகளில் மூலம் Vo வழங்கப்படும் என்பதை நாங்கள் அறிவோம் எனவே இங்கே Vo உடன் RC இணையாக RL யின் மைனஸ் பீட்டா ஐபி நேரமாக இருக்கும் நீங்கள் Ro புறக்கணிக்கலாம் ஏனெனில் இந்த Ro மதிப்பு மிக அதிகமாக உள்ளது எனவே இது ஐ பியின் பீட்டா RC || RL இருக்கும் மற்றும் Vi இதுவாக இருக்கும் இப்போது நீங்கள் ஐபி மற்றும் பீட்டாவைப் பார்க்கிறீர்கள் அவை ரத்துசெய்யப்படும் மேலும் இந்த குறிப்பிட்ட வெளிப்பாடுகளுக்கு நீங்கள் இந்த சமமான மின்மறுப்பை ரின் மூலம் சமன் செய்தால் இந்த மூல மின்னழுத்தம் இணைக்கப்பட்டால் Vi இப்போது நீங்கள் இந்த வெளிப்பாட்டை எளிமைப்படுத்த முயற்சித்தால் இது போன்ற மின்னழுத்த ஆதாயத்தைப் பெறுவீர்கள் மேலும் நீங்கள் ஆர் சி மற்றும் ஆர் எல் இன் மதிப்பை வைத்து மீண்டும் செய்தால் இந்த வெளிப்பாட்டை நீங்கள் பெறுவீர்கள் இப்போது இங்கே மைக்ரோவேவ் பிராந்தியத்திற்கான மூல எதிர்ப்பு 50 is ஆகும் ஏனெனில் எல்லா ஆதாரங்களுக்கும் 50 மின்மறுப்பு உள்ளது இப்போது இந்த ஆதாயத்தை தீர்மானிக்கும் மற்ற அளவுருரின் ஆகும் இது R1 மற்றும் R2 இன் மதிப்பைப் பொறுத்தது இப்போது ஆர் 1 மற்றும் ஆர் 2 இன் மதிப்பு என்னவாக இருக்க வேண்டும் எனவே இது 1 க்கும் குறைவாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் எனவே இது 1 க்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்க வேண்டும் அதற்காக நாம் R1 மற்றும் R2 ஐ முடிந்தவரை அதிகமாக தேர்வு செய்ய வேண்டும் ஆனால் நான் இங்கே குறிப்பிட்டபடி இந்த R1 மற்றும் R2 ஆகியவையும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துகிறது எனவே ஒருவர் அதற்கேற்ப புள்ளியைத் தேர்வு செய்ய வேண்டும் எனவே R1 மற்றும் R2 1 k மற்றும் 2 k ஆக இருக்கும்போது இரண்டாவது வழக்கில் 10 k மற்றும் 20 k ஆகவும் மூன்றாவது வழக்கில் அவை 100 k மற்றும் 200 k ஆகவும் இருக்கும் 3 வழக்குகளை இங்கே எடுத்துக்கொள்வோம் முதல் வழக்கில் R1 1 k R2 2 k Rin 0 53 k மற்றும் இந்த மதிப்பை இதில் வைத்தால் எனவே இது மின்னழுத்த ஆதாயத்தை கணிசமாகக் குறைத்துள்ளது இப்போது நீங்கள் பார்த்தால் மின்னோட்டத்தின் மதிப்பு 4 எம் எனவே இது அடிப்படை மின்னோட்டத்தை விட கணிசமாக அதிகமாக உள்ளது ஏனெனில் அடிப்படை மின்னோட்டம் 10 μ A ஆகும் இரண்டாவது வழக்கு R1 10 k R2 20 kR¿1 82k மின்னழுத்த ஆதாயம் எனவே இந்த குறிப்பிட்ட வழக்கு மற்றும் மின்னோட்டத்தை விட இது சிறந்தது அடிப்படை மின்னோட்டத்துடன் ஒப்பிடும்போது ஒப்பீட்டளவில் மிக அதிகம் மற்றும் மூன்றாவது வழக்கில் R1 100 k R2 200 k R¿2 41k மின்னழுத்த ஆதாயம் இப்பொழுது கரண்ட் ஆனது இது அடிப்படை மின்னோட்டத்தை விட அதிகமாக இல்லை எனவே இந்த வழக்கு முடியாது கருதப்பட வேண்டும் எனவே இந்த வழக்கிற்கு மிகவும் பொருத்தமான தேர்வு R1 10 k மற்றும் R2 20 k ஆகும் எனவே பொதுவான உமிழ்ப்பான் பெருக்கி உள்ளமைவுகளின் வெவ்வேறு கருத்தாய்வுகளை மனதில் கொண்டு இந்த அளவுருக்களின் மதிப்பை ஒருவர் தேர்வு செய்ய வேண்டும் இப்போது டிரான்சிஸ்டர் பயன்பாடுகளைப் பற்றி பேசுவோம் எனவே இந்த டிரான்சிஸ்டர்கள் attenators ரேடியோ அலைவரிசை சுற்றுகள் மின்பெருக்கிகளிலுள்ள பயன்படுத்த முடியும் பெருக்கிகளில் டிரான்சிஸ்டர்களின் உதவியுடன் நீங்கள் குறைந்த சக்தி பெருக்கி நடுத்தர ஆதாய பெருக்கிகள் உயர் சக்தி பெருக்கிகள் செய்யலாம் இதேபோல் நீங்கள் குறைந்த இரைச்சல் பெருக்கி மற்றும் மீண்டும் டிரான்சிஸ்டர்களின் உதவியுடன் செய்யலாம் நீங்கள் ஆஸிலேட்டர்கள் மற்றும் மிக்சர்களை உருவாக்கலாம் எனவே முந்தைய சொற்பொழிவில் மாறி அட்டென்யூட்டர் மற்றும் ஆர் எஃப் சுவிட்சுகள் மற்றும் வரவிருக்கும் விரிவுரைகளில் டிரான்சிஸ்டர்களின் பயன்பாட்டை நீங்கள் படித்திருக்கிறீர்கள் இந்த டிரான்சிஸ்டரின் பயன்பாட்டை பெருக்கி ஆஸிலேட்டர்கள் மற்றும் பிற சுற்றுகளில் காண்பீர்கள் இப்போது இதை முடிக்க நாங்கள் மைக்ரோவேவ் டிரான்சிஸ்டர்களுடன் தொடங்கினோம் இவை 2 வகைகளாகும் நாங்கள் இருமுனை சந்தி டிரான்சிஸ்டருடன் தொடங்கினோம் பின்னர் இருமுனை சந்தி டிரான்சிஸ்டர்களின் வரம்புகளைக் கண்டோம் குறைந்த அதிர்வெண் இருமுனை சந்தி டிரான்சிஸ்டரின் வரம்புகளை சமாளிக்க ஹெட்டோரோஜங்க்ஷன் இருமுனை டிரான்சிஸ்டர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன அவை மிக உயர்ந்த வரை செயல்பட முடியும் அதிர்வெண் வரம்பு 100 ஜிகாஹெர்ட்ஸ் வரிசையில் இருக்கும் பின்னர் புலம் விளைவு டிரான்சிஸ்டர் எனப்படும் பிற வகை டிரான்சிஸ்டரைப் பார்த்தோம் அதன்பிறகு சந்திப்பு புலம் விளைவு டிரான்சிஸ்டர் மற்றும் மெட்டல் ஆக்சைடு புலம் விளைவு டிரான்சிஸ்டர் குறைந்த அதிர்வெண் டிரான்சிஸ்டர்களைக் கண்டோம் இந்த டிரான்சிஸ்டர்களின் உள் அளவுருக்கள் இந்த டிரான்சிஸ்டர்களின் அதிர்வெண்ணைக் கட்டுப்படுத்துகின்றன என்பதைக் கண்டோம் எனவே அதிர்வெண்ணை மேம்படுத்த மெட்டல் செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் என்று அடுத்த வகை டிரான்சிஸ்டரைப் படித்தோம் இங்கே தலைகீழ் சார்பு பி என் சந்தி அல்லது டிரான்சிஸ்டரின் ஆக்சைடு அடுக்கு உலோக அரைக்கடத்தி சந்தியால் மாற்றப்படுகிறது எனவே அவை ஒப்பீட்டளவில் மிக அதிக அதிர்வெண் வரம்பில் செயல்பட முடியும் மற்றும் அவை ஒப்பீட்டளவில் அதிக லாபத்தை அளிக்கின்றன இந்த MESFET மிக அதிக அதிர்வெண் வரம்பில் செயல்பட முடியாது எனவே அடுத்த வகை டிரான்சிஸ்டர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன அவை உயர் எலக்ட்ரான் இயக்கம் டிரான்சிஸ்டர்கள் என அழைக்கப்படுகின்றன மேலும் இந்த டிரான்சிஸ்டர்களில் சேனல் வெவ்வேறு வகையான குறைக்கடத்தியைப் பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது மேலும் இந்த டிரான்சிஸ்டர்கள் மற்ற டிரான்சிஸ்டர்களைக் காட்டிலும் சிறந்த செயல்திறனை வழங்குகிறது இப்போது அதிக அதிர்வெண் வரம்பில் நீங்கள் செயல்பட விரும்பினால் இந்த டிரான்சிஸ்டர்கள் அனைத்தும் ஹெட்டோரோஜங்க்ஷன் பைபோலார் டிரான்சிஸ்டர்கள் சிறந்த வழி எனவே அடுத்த விரிவுரையில் இந்த டிரான்சிஸ்டர்களின் பயன்பாட்டை பெருக்கிகளில் காண்பீர்கள்